நமஸ்தே நம் கடைசி அமர்வில் ஹிண்டல்கோ லிமிடெட் குறித்த விரிவான வழக்கைத் தொடங்கினோம் நாம் ஏற்கனவே அவர்களின் லாப நஷ்டக் கணக்கைத் தயாரித்துள்ளோம் கடந்த அமர்வில் நாம் நினைவில் வைத்திருந்தால் நான் இருப்பு நிலை குறித்து ஒரு விவாதம் செய்தோம் நீங்கள் ஒரு முழுமையான இருப்புநிலைத் தாளைத் தயாரிக்க வேண்டும் அதற்கான தீர்வை நாம் இன்று விவாதிக்க இருந்தோம் அமர்வைத் தவறவிட்டவர்கள் அந்த வழக்கை பதிவிறக்கம் செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அந்த சிக்கலை முடிக்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் தீர்வைப் பாருங்கள் ஏனென்றால் இன்று நாம் இருப்புநிலைத் தீர்வைப் பற்றி விவாதிப்போம் நீங்கள் தயாரா எனவே இப்போது NCA அல்லது CA இன் கீழ் குறிக்கப்பட்ட மதிப்பெண் ஐட்டம் களை நீங்கள் சரியான வடிவத்தில் வைக்க வேண்டும் மற்றும் தீர்வைப் பாருங்கள் எனவே சொத்துக்களின் கீழ் NCA நடப்பு அல்லாத சொத்துக்கள் முதல் நிலையான சொத்துக்கள் காண்பிக்கப்படுகின்றன எனவே நாம் எப்போதும் நிரந்தர வரிசையை பின்பற்றுகிறோம் எனவே பெரும்பாலான நிரந்தர சொத்து என்பது சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் மற்றும் இது கூடுதல் விவரங்களை அறிய விரும்புவோரின் குறிப்பு எண் நீங்கள் ஹிண்டல்கோ ஆண்டு அறிக்கைக்கு செல்லலாம் மேலும் விவரங்களுக்கு குறிப்பு எண் 2 ஐ அசைக்கவும் மொத்த தொகையும் மிகப் பெரியது இது 39999 கோடி அடுத்தது மூலதனப் பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன அதற்கான எந்தக் குறிப்பையும் அவர்கள் கொடுக்கவில்லை மொத்தத் தொகையும் ஒப்பீட்டளவில் சிறியது 736 முதலீட்டுச் சொத்து ஒருவேளை நம்முடைய முந்தைய இருப்புநிலைகளில் இது இல்லை அதாவது 9 பின்னர் அருவமான சொத்துகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஐட்டம் கள் உண்மையில் நிறுவனத்தின் நிலையான சொத்துக்களை உருவாக்கியது ஏ இன் கீழ் அடுத்த வகை நிதி சொத்துக்கள் எனவே இவை நீண்ட கால நிதி சொத்துக்கள் முக்கியமாக முதலீடுகள் எனவே துணை நிறுவனத்தில் முதலீடு செய்வது 16000 கோடி ரூபாய் முதலீடு என்பது மற்ற முதலீடுகளுடன் தொடர்புடையது என்று நீங்கள் கூறலாம் பின்னர் கொடுக்கப்பட்ட கடன்கள் மற்றும் பிற நிதி சொத்து இது பெரிய நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் சமீபத்திய சொற்களஞ்சியம் எனவே இந்த இருப்புநிலைக் குறிப்பை கவனமாகப் பாருங்கள் தற்போதைய வரி அல்லாத சொத்துக்கள் எனவே இவை முக்கியமாக ஒத்திவைக்கப்பட்ட வரி சொத்துக்கள் அவை எந்த குறிப்பையும் கொடுக்கவில்லை ஆனால் மொத்த தொகை வழங்கப்படுகிறது பின்னர் தற்போதைய நடப்பு அல்லாத சொத்துக்கள் 861 ஆகும் எனவே இந்த கட்டத்தில் மொத்த என் ஏ களின் மொத்தத்தைப் பெறுவீர்கள் இப்போது தற்போதைய சொத்துகளுக்குச் செல்வோம் சரக்குகளுக்குப் பிறகு சரக்கு மற்ற சொத்துக்கள் பெயரிடல் பயன்பாடு நிதி சொத்துக்கள் எனவே நீங்கள் மற்ற முதலீடுகளை குறுகிய காலமாகக் கொண்டுள்ளீர்கள் இது கணிசமான தொகை 3700 கோடி வர்த்தக பெறத்தக்கவைகள் ரொக்கம் மற்றும் ரொக்க சமமானவை ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமான வங்கி நிலுவைகள் இதுவும் தற்போதைய சொத்து இது தற்போதைய சொத்து அது ஏன் தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டது இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் இது பணப்புழக்க அறிக்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் அனைத்து வங்கி நிலுவைகளும் சி மற்றும் சிஇ க்கள் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பொதுவாக வங்கி இருப்பு என்பது பணத்திற்கு சமமான உண்மை என்று நாம் கூறுகிறோம் ஆனால் சில விதிவிலக்கு இருந்தால் அது தனித்தனியாக காட்டப்பட வேண்டும் அதை அப்படித்தான் காட்டினார்கள் குறுகிய கால பிற நிதி சொத்துக்கள் கொடுக்கப்பட்ட கடன்கள் எனவே இந்த ஐட்டம் மிலிருந்து இந்த ஐட்டம் க்கு 7 முதல் மொத்த நிதி சொத்துக்கள் இதுவாகும் அடுத்து நீங்கள் தற்போதைய வரி சொத்துக்கள் மற்றும் பிற நடப்பு சொத்துக்களைப் பெறுவீர்கள் எனவே இது மொத்த சி க்கள் மற்றும் 82000 கோடி என்பது மொத்தம் 60 பிளஸ் 21 இரண்டுமே ஆகும் இது நடப்பு அல்லாத மற்றும் தற்போதைய மின்னோட்டமாகும் எனவே இது இப்போது சொத்து பக்கமாகும் பொறுப்பு பக்கத்திற்கு செல்வோம் பொறுப்பு பக்கத்தில் முதல் ஐட்டம் வருவாய் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் என்றாலும் இது மொத்தத்தில் எடுக்கப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு குறிப்பின் மூலம் எழுதப்பட்டிருக்கிறது அதை மொத்தமாக எடுத்துக்கொள்வதை தவறாக எண்ணாதீர்கள் இது உடைக்கப்படுவது இதுபோன்று வழங்கப்படுகிறது பங்கு மூலதனம் 222 89 வரை செலுத்தப்படுகிறது இது மொத்தமாக எடுக்கப்பட வேண்டும் மற்றும் 49 227 ஆகும் எனவே மொத்த பங்காக 49450 கிடைக்கும் எனவே மற்ற ஈக்விட்டி குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது முக்கியமாக இருப்புக்கள் மற்றும் உபரிகளைக் கொண்டுள்ளது ஆனால் அவை வேறு பெயரிடலைப் பயன்படுத்தியுள்ளன அடுத்தது பொறுப்புகள் பொறுப்புகளுக்குள் நீங்கள் மீண்டும் நிதி கடன்களில் தற்போதைய அல்லாத கடன்களைப் பெற்றுள்ளீர்கள் எனவே நிதிக் கடன்கள் அவை எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் காணலாம் என் எல் நிதிக் கடன்கள் தனித்தனியாக வழங்கப்படுகின்றன மற்றும் விதிகள் மற்றும் வரிக் கடன்கள் தனித்தனியாக வழங்கப்படுகின்றன அவை வணிகத்திலிருந்து எழுவதால் நிதிக் கடன்கள் நிதி திரட்டும் தன்மையில் உள்ளன இப்போது பணப்புழக்க அறிக்கையை நாம் கற்றுக் கொண்டோம் எனவே நிதிப் பொறுப்பிலிருந்து வரும் ஏதாவது பணப்புழக்க அறிக்கையில் எந்த ஐட்டம் போகும் ஒரு இயக்க ஐட்டம் மாக அல்லாமல் அது எவ்வாறு ஒழுங்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது ஒரு நிதி பொருளாக கருதப்படும் சிறிய நிறுவனங்களுக்கு பெரும்பாலும் இந்த வகைப்பாட்டை நீங்கள் காணாமல் போகலாம் ஆனால் மிகப் பெரிய நிறுவனம் என்பதால் இது மிகவும் சமீபத்திய வடிவமைப்பைப் பயன்படுத்தியுள்ளது எனவே கடன்களான கடன்கள் மிகப் பெரிய தொகை குறிப்பு எண் 18 ஏ வர்த்தக செலுத்த வேண்டியவை ஒப்பீட்டளவில் மிகக் குறைவு அதாவது அவர்களிடம் அதிகமான கடன் வாங்குதல்கள் இல்லை ஏனெனில் அவற்றின் கொள்முதல் பெரியது ஆனால் வர்த்தக செலுத்துதல்கள் மிகச் சிறியவை நீங்கள் சொத்துக்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அவர்களுக்கு கணிசமான அளவு வர்த்தக வரவுகள் கிடைத்துள்ளன ஆனால் வர்த்தக செலுத்துதல்கள் மிகக் குறைவு புரிகிறதா தயவுசெய்து இதைக் கவனியுங்கள் ஏனெனில் இவை இயற்கையில் தற்போதையவை அல்ல அவை மிகச் சிறியவை வழக்கமான வர்த்தக செலுத்துதல்கள் மிகப் பெரிய தொகையாகும் ஆனால் நாம் அதற்கு வருவோம் ஆனால் இது நடப்பு அல்லாத வர்த்தக செலுத்துதல்கள் ஆகும் இது ஒரு சிறிய தொகை பின்னர் பிற நிதிக் கடன்கள் பின்னர் நாம் தள்ளிவைக்கப்பட்ட வரிக் கடன்கள் மற்றும் பிற நடப்பு அல்லாத தற்போதைய கடன்களுக்கு நீண்ட கால விதிமுறைகளுக்குச் செல்கிறோம் எனவே மொத்த என் எல் 2328 ஆகும் அந்த நிதிக் கடன்களில் தற்போதைய பொறுப்புகள் தற்போதைய கடன்கள் கடன்களுக்கு செல்வோம் கடன்கள் வர்த்தக செலுத்த வேண்டியவை மற்றும் பிற தற்போதைய நிதிக் கடன்கள் இப்போது விதிகள் மற்றும் பிற நடப்பு கடன்கள் தற்போதைய வரி பொறுப்புகள் எனவே மொத்த சி எல் கள் 12 ஆகும் மொத்த என் எல் 20 பிளஸ் ஈக்விட்டி ஆகும் எனவே முதலில் எடுக்கப்பட்ட இரண்டு கடன்களும் மொத்தமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன பின்னர் மொத்தம் 82728 ஆகும் இந்த கட்டத்தில் அவை தற்போதைய கடன்களின் தொடர்ச்சியான கடன்கள் மற்றும் நிரந்தர சொத்துக்களை வெளிப்படுத்துகின்றன குறிப்பு எண் 1 என்பது தொடர்ச்சியான பொறுப்புகளுக்கான குறிப்புபுரிகிறதா எனவே இது இருப்பு நிலை பற்றியது இது இங்கே மிகவும் எளிமையானதாக தோன்றுகிறது ஆனால் அதை நீங்கள் சரியாக தீர்க்க முடிந்தால் நீங்கள் செய்த பதிலுடன் ஒப்பிடுங்கள் அது மிகவும் நல்லது இப்போது வழக்கின் மூன்றாம் பகுதிக்கு செல்வோம் அதாவது பணப்புழக்க அறிக்கையைத் தயாரிப்பது சரி எனவே உங்கள் தாளை மீண்டும் ஒரு முறை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் பணப்புழக்க அறிக்கை பற்றிய விவாதத்திற்கு செல்வோம் இது மிக நீண்ட கூற்று எனவே மிகவும் கவனத்துடன் இருங்கள் பணப்புழக்கத்தில் மூன்று பிரிவுகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் மூன்று பிரிவுகள் என்ன முதலாவதாக செயல்படுவது முதலீடு செய்வது மற்றும் நிதியளிப்பது சிக்கலானது ஏன் நாம் இந்த முறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்துகிறோம் நாம் சரி செய்தல் செய்யும் லாபத்திலிருந்து தொடங்கி மறைமுக முறையைப் பயன்படுத்துகிறோம் எப்படியிருந்தாலும் இப்போது புள்ளிவிவரங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நீங்கள் ஒழுங்காக ஒழுங்கமைக்க வேண்டும் பணப்புழக்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாத பல ஐட்டம் கள் உள்ளன அவை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வழித்தோன்றல் பரிவர்த்தனைகளில் மதிப்பிடப்படாத இழப்பு அது எங்கே போகும் அடுத்தது அதன் இழப்புக்கு உண்மையற்றது இவை உண்மைக்கு மாறான பொருட்கள் எனவே அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவே மியூச்சுவல் ஃபண்டில் குறுகிய கால திரவ முதலீட்டை நாம் கருத மாட்டோம் அது ஏற்கனவே பணத்திற்கு சமமானது என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதை சி என்று குறிப்போம் சி என்பது பணத்திற்கு சமமானதாக நாம் இங்கு குறிக்கும் இதற்கான துணை நிறுவனங்களில் பங்குகளின் விற்பனை இங்கே ஆனால் அது எங்கே போகும் பங்குகளின் விற்பனை எனவே இது விற்கப்பட்ட ஒரு முதலீடாகும் எனவே நாம் அதை I என எழுதுவோம் சொத்து ஆலை உபகரணங்கள் மற்றும் அருவமான சொத்துக்களின் விற்பனை மீண்டும் அது I துணை நிறுவனத்திலிருந்து மூலதனத்தை திரும்பப் பெறுவது நான் அதன் டாஷ் ஆனால் முந்தைய ஆண்டுகளில் சில எண்ணிக்கை இருந்தது எனவே இந்த மூலதன வருவாயின் பொருள் என்ன நாம் துணை நிறுவனத்தில் மூலதனத்தில் முதலீடு செய்துள்ளோம் துணை நிறுவனம் அதையே திரும்பப் பெற்றிருக்கலாம் ஆனால் அது மீண்டும் வரும் முதலீடாகும் நடப்பு அல்லாத கடன்களை திருப்பிச் செலுத்துதல் எனவே நாம் எடுத்த கடன்கள் மற்றும் நாம் திருப்பிச் செலுத்தி உள்ளோம் எனவே இது ஒரு எஃப் வகை பரிவர்த்தனை கடன்கள் மற்றும் வைப்புகளை திருப்பிச் செலுத்துதல் அது எங்கு செல்லும் எனவே ஒருவேளை நாம் கடன்களையும் வைப்புகளையும் எடுத்துள்ளோம் அதை நாம் திருப்பிச் செலுத்துகிறேன் எனவே அதை எஃப்ப என்று கருதுவோம் நிதி குத்தகை பொறுப்பை திருப்பிச் செலுத்துதல் நிதி குத்தகை என்பது அதன் ஒரு வகை கடனில் ஒன்றாகும் இது நிறுவனத்திற்கு நிதியளிக்கும் ஒரு வழியாகும் எனவே இது எஃப் யில் ஹெட்ஜ்களில் பணப்புழக்கத்தின் உண்மையான ஆதாயம் இது மற்ற விரிவான வருமானம் தொடர்பான ஐட்டம் மற்றும் இது பணப்புழக்க ஹெட்ஜ்களுடன் தொடர்புடையது எனவே நாம் இப்போது அதை கருத்தில் கொள்ள மாட்டோம் முதலீடுகளின் விற்பனை என்பது பெயர் குறிப்பிடுவது போல முதலீடுகளின் விற்பனை தொடர்பானது எனவே இந்த தொகை கணிசமான 5000 கோடி என்பதை இங்கே நீங்கள் காணலாம் சொத்து ஆலை உபகரணங்கள் மற்றும் அருவமான சொத்துக்களை வாங்குவது இது முதலீடுகளை வாங்குவது எனவே அது நான் தான் வரிக்கு முந்தைய லாபம் நமக்குத் தேவையா ஆம் ஏனெனில் பணப்புழக்க அறிக்கையில் நாம் PBT உடன் தொடங்கி மாற்றங்களைச் செய்யப் போகிறோம் எனவே நாம் சென்று அதை O எனக் குறிப்போம் நடப்பு கடன்களை செலுத்துதல் நடப்பு கடன்களை திருப்பிச் செலுத்துதல் பொதுவாக நாம் எஃப் எனக் கருதுகிறோம் ஆனால் இவை தற்போதைய கடன்கள் என்பதால் நாம் அதை ஓ என்று கருதுவோம் பின்னர் பங்கு பங்குகளை வெளியிடுவதிலிருந்து தொடர்கிறது இது எஃப் வகை பரிவர்த்தனை இது ஒரு நிதி பரிவர்த்தனை மரம் நீங்கள் அதை பங்கு விண்ணப்ப பணம் உட்பட முழுமையாக படிக்க முடியும் எனவே பெறப்பட்ட விண்ணப்பப் பணத்தைப் பகிரவும் அல்லது திரும்பவும் இரண்டும் நிதி பரிவர்த்தனையின் ஒரு பகுதியாக இருக்கும் நடப்பு அல்லாத கடன்களை முன்கூட்டியே செலுத்துவது இது ஒரு பெரிய தொகை நிறுவனம் சில கடன்களை எடுத்தது ஆனால் இது இயற்கையில் தற்போதையது அல்ல அது ப்ரீபெய்ட் செய்யப்பட்டுள்ளது அதாவது கடன் 10 ஆண்டுகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவர்கள் அதை 8 ஆண்டுகளுக்குள் திருப்பிச் செலுத்தியுள்ளனர் இயற்கையில் அது நடப்பு இல்லாததால் அது நிதி திரட்டுவதற்கானது எனவே நாம்அதை எஃப் எனக் குறிப்போம் நேரடி வரிகளைத் திருப்பிச் செலுத்துவது இது ஓ ஏனெனில் வரிகள் ஒரு இயக்கப் பொருளாகக் கருதப்படுகின்றன வடிவமைப்பை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் முதலில் எல்லா பொருட்களையும் கணக்கிடுவோம் இறுதியில் வரி செலுத்துவதை எழுதுகிறோம் செயல்படாத பிற வருமானம் அல்லது செலவுகள் அது எங்கே போகும் இது பல முறை இயங்காததால் அது ஓ அல்ல என்று நாம் உணர்கிறோம் ஆனால் அது வருமானம் அல்லது செலவு என்பதால் அதை இப்போது ஓ என்று கருத வேண்டும் ஏனெனில் அது டாஷ் என்பதால் அதை நாம் புறக்கணிக்க முடியும் நீண்ட கால கடன்களின் புதிய மற்றும் மறுசீரமைப்பு அது எங்கே போகும் முதலில் புதுமைப்பித்தன் என்றால் என்ன அதாவது இருக்கும் கடன்கள் கடனின் விதிமுறைகள் மாற்றப்படுகின்றன கடன் 5 வருடங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அது 8 வருடங்களாக மாற்றப்பட்டிருக்கலாம் சில வகையான கடமைகள் அல்லது அதன் கீழ் சில அடமானங்கள் மாறக்கூடும் என்று வைத்துக்கொள்வோம் கடன் விதிமுறைகள் மாறிவிட்டன அவை புதிய கடன்கள் மற்றும் நீண்ட கால கடன்களின் மறுசீரமைப்பு என அழைக்கப்படுகின்றன இது ஒரு எஃப் ஐட்டம் யாக இருக்க வேண்டுமா எந்த திருப்பிச் செலுத்தும் அல்லது புதிய கடனும் எடுக்கப்படவில்லை எனவே இது பணமில்லாத ஐட்டம் இது பணப்புழக்க அறிக்கையில் வரக்கூடாது எனவே அதை NC எனக் குறிப்போம் கடன்கள் மற்றும் வைப்புத்தொகைகள் நாம்கடன்களைக் கொடுத்துள்ளோம் முதலீடாகவோ அல்லது கடன் வாங்குவதாகவோ எங்களுக்குத் தெரியவில்லை ஆனால் கொடுக்கப்பட்ட சொல் பயன்படுத்தப்படுவதால் அதை நான் எனக் கருதுவோம் பொறுப்புகள் இனி எழுதப்பட வேண்டியதில்லை அதாவது சில பொறுப்புகள் இருந்தன அந்த பொறுப்புகள் இப்போது தீர்ந்துவிட்டன எனவே அதை மீண்டும் எழுத வேண்டியிருக்கும் அதாவது அவை பி மற்றும் எல் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப்படும் அவை இனி ஒரு பொறுப்பாக இருக்காது எனவே எந்த தலையின் கீழ் இதை வைப்போம் இது பணமில்லாத பொருள் எனவே அதை NC என வைப்போம் கடனை நாம்திருப்பிச் செலுத்தவில்லை என்பதைப் பாருங்கள் துணை நிறுவனத்தில் முதலீடு I வட்டி அதன் எளிமையானது நாம் முதலீட்டில் முதலீடு செய்யும்போது வருமானத்தைப் பெறுகிறோம் ஆகவே அதை நானாக வைப்போம் வட்டி வருமானமும் I நிதி அல்லாத கடன்களின் அதிகரிப்பு இது பொறுப்பின் அதிகரிப்பு மட்டுமே எனவே நாம் அதை புறக்கணிக்க வேண்டுமா அல்லது அதை எடுக்க வேண்டுமா வர்த்தகத்தில் அதிகரிப்பு மற்றும் பிற செலுத்த வேண்டிய சரக்குகளின் அதிகரிப்பு நாம் அதை எடுக்க வேண்டுமா இது இயக்க ஐட்டம் யின் ஒரு பகுதியாக இருப்பதால் பிபிடி உடன் இயங்காத பொருட்களுக்கான மாற்றங்களைச் செய்வோம் பின்னர் மூலதன ஐட்டம் களுக்கு மாற்றங்களைச் செய்வோம் எனவே வர்த்தகம் கடனாளிகள் மற்றும் கடனாளிகள் போன்ற உழைக்கும் மூலதனப் பொருட்களை அவர்கள் ஓ இன் கீழ் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் அதை மூலதனமாகக் குறிக்கலாம் அல்லது நீங்கள் அதை ஓ எனக் குறிக்கலாம் இப்போது நான் அதை ஓ எனக் குறிக்கிறேன் சரக்குகளின் அதிகரிப்பு என்பது ஓ இன் நிதி அதிகரிப்பு பொறுப்புகள் ஓ நிதி செலவுகள் நிதி செலவுகள் நிச்சயமாக எஃப் ஐட்டம் ஆனால் இது மீண்டும் தந்திரமானது நிதி செலவுகள் நிதி செலவு செலுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே அடிப்படையில் நிதி செலவு மட்டுமல்ல செலுத்தப்படும் நிதி செலவையும் கருத்தில் கொள்வோம் இப்போது கடன்களை மாற்றியமைப்பதில் நியாயமான மதிப்பு ஆதாயம் எனவே அவர்கள் சில கடன்களைப் பெற்றுள்ளனர் அந்தக் கடன்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன மேலும் அதில் சில நியாயமான மதிப்பு கிடைக்கும் இது பணமில்லாத பரிவர்த்தனை எனவே நாம் அதை எடுக்க மாட்டோம் அதை NC எனக் குறிப்போம் பணியாளர் பங்கு விருப்ப செலவுகள் பணியாளர் பங்கு விருப்பம் என்றால் என்ன பணியாளர்களுக்கு பங்குகள் இலவசமாக அல்லது தள்ளுபடியில் வழங்கப்படுகின்றன அவை பங்கு பங்குகளாக மாற்றலாம் இது ஊழியர்களை ஊக்குவிப்பதாகும் ஆனால் இப்போது எங்களுக்கு இது ஒரு நிதி ஐட்டம் அல்லது இது ஒரு ஒ வகை ஐட்டம் அது எந்த வழியிலும் செல்லலாம் ஆனால் அதை ஒ எனக் குறிப்போம் ஈவுத்தொகை பெற்றது எனவே இது ஒரு முதலீட்டு வருமானமாகும் அதை நான் எனக் குறிப்போம் ஈவுத்தொகை விநியோக வரி உட்பட ஈவுத்தொகை செலுத்தப்படுகிறது இது எஃப் ஈவுத்தொகை வருமானம் எனவே அதை நான் எனக் குறிப்போம் அந்த தொகை இரண்டு வகையான ஈவுத்தொகை பெறப்பட்ட ஈவுத்தொகை வருமானத்தை நீங்கள் காணலாம் எனவே அதை இரண்டு முறை எடுத்துக் கொள்ள வேண்டாம் உண்மையில் பெறப்பட்ட தொகையை மட்டுமே நாம் எடுக்க வேண்டும் எனவே குழப்பத்தைத் தவிர்ப்பதற்காக அதை நீக்குவேன் இங்கே அதே வழியில் நமக்கு வட்டி வருமானம் மற்றும் வட்டி கிடைத்தது எனவே பெறப்பட்ட வட்டிக்கு நாம் செல்ல வேண்டும் எனவே நான் அதை வெட்டுவேன் இல்லையெனில் பின்னர் ஒரு குழப்பம் இருக்கும் பின்னர் ஈவுத்தொகை வருமானம் எனவே நாம் தேய்மானம் மற்றும் கடன்தொகுப்பு ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டுமா ஆம் இது பணமில்லாத செலவு என்பதால் அதை பிபிடி யில் சேர்க்கிறோம் எனவே 3 மாதங்களுக்கும் குறைவான முதிர்வு முதிர்ச்சியுடன் வங்கியில் ஒ வைப்பு எனக் குறிக்கவும் இது வங்கியில் வைப்பு எனவே முதிர்ச்சியும் மிகக் குறைவு என்பதால் அதை ஒரு பண சமமாக நாம் கருதலாம் எனவே இதை சி என்று குறிக்கிறோம் வர்த்தகம் மற்றும் பிற பெறத்தக்கவைகளில் குறைவு இது ஒரு செயல்பாட்டு மூலதன ஐட்டம் இதை ஒ எனக் குறிப்பிடுவோம் நிதி அல்லாத சொத்துக்களின் குறைவு மீண்டும் அதை ஒ எனக் குறிப்பிடுவோம் நிதி சொத்துக்களின் குறைவு இதுவும் ஓ காசோலைகள் மற்றும் கையில் வரைவுகள் வங்கி இருப்புக்கான ஒரு பகுதியாக காசோலைகள் மற்றும் வரைவுகள் ஒரு நாள் முதல் ஒரு பொருளாக இருப்பது இது ஒரு பணம் மற்றும் பணத்திற்கு சமமானதாகும் எனவே அதை மீண்டும் சி ரொக்கமாகக் குறிப்போம் இது மீண்டும் வங்கிகளில் நடப்புக் கணக்குகளுடன் சி இருப்பு ஆகும் மோசமான கடன்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான கடன்களுக்கான ஏற்பாடுகள் இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமா இது பணமில்லாத ஐட்டம் ஆனால் அது பி மற்றும் எல் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதை ஓ எனக் குறிப்போம் பணமில்லா அரசு மானியத்தின் மூலம் சொத்து ஆலை மற்றும் உபகரணங்களை கையகப்படுத்துதல் இது சொத்தை கையகப்படுத்துவதால் அது I போலவே தோன்றுகிறது ஆனால் இது பணமில்லாத அரசு மானியங்கள் மூலமாக இருப்பதால் அதை நாம் என் சி எனக் குறிக்கும் பணப்புழக்கப் பொருளாக கருத மாட்டோம் நிதி குத்தகை மூலம் சொத்து கையகப்படுத்தல் கையகப்படுத்தல் குத்தகை மூலம் செய்யப்படுகிறது ஆனால் இன்னும் அது பண அடிப்படையில் கையகப்படுத்தல் என்பதால் அதை நாம் I என்று குறிப்போம் PPE இன் இழப்பு PPE என்பது சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் மற்றும் அருவமான விற்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்டதைக் குறிக்கிறது அதாவது பழைய நிலையான சொத்துக்கள் விற்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன நாம்சில சிறிய தொகைகளைப் பெற்றுள்ளோம் எனவே இது ஒரு I எல் இல் அளவிடப்படும் முதலீடுகளின் ஆதாயம் பயம் மதிப்பு கணக்கீடு மூலம் முதலீடு சில ஆதாயங்களைக் காட்டுகிறது ஆனால் ஒரு பணத்தால் பரிவர்த்தனை செய்ய முடியாது ஏனெனில் இது முதலீட்டின் விற்பனை அல்ல எனவே நாம் அதை புறக்கணிப்போம் விற்பனைக்கு வைத்திருக்கும் சொத்துகளின் ரொக்கம் விற்பனைக்கு வைத்திருக்கும் சொத்துகளுக்கு மன்னிக்கவும் இழப்பு நாம் மறைமுக முறையைப் பின்பற்றுவதால் அதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது செயல்படாத வகை இழப்புகள் எனவே அதை ஒ எனக் குறிப்போம் அதை PBT இல் சேர்ப்போம் இப்போது ஆரம்பத்தில் நிகர ரொக்கம் உருவாக்கப்பட்ட அல்லது செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் பண மற்றும் ரொக்க சமமானவை எனவே இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் பணத்தைத் திறத்தல் இயக்க நடவடிக்கைகளிலிருந்து உருவாக்கப்படும் பணம் பின்னர் முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து உருவாக்கப்படும் பணம் நிதி நடவடிக்கைகளிலிருந்து உருவாக்கப்படும் பணம் மூலதன மாற்றங்களுக்கு முன் பண இயக்க லாபத்தின் மொத்த குறைவு மற்றும் பண மற்றும் பண சமமான ஆண்டின் இறுதியில் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி செய்வீர்கள் இது சாத்தியம் ஏனென்றால் ஆண்டின் இறுதியில் பணத்தை நீங்கள் இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து எடுக்கலாம் பின்னர் மற்ற எல்லா கணக்கீடுகளையும் செய்யலாம் மற்றும் தலைகீழ் வேலை செய்வதன் மூலம் ஆண்டின் தொடக்கத்தில் பணத்தை கணக்கிடலாம் எனவே பணப்புழக்க அறிக்கையைத் தயாரிக்க நீங்கள் இப்போது தயாரா எனவே நீங்கள் இங்கே வீடியோவை இடைநிறுத்தலாம் கணக்கீட்டை முடிக்கவும் உடனே நாம் விவாதிப்போம் தீர்வு பற்றி பேசுவோம் தீர்வுக்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன் எனவே அதற்கான தீர்வைக் காண்பிப்பேன் ஒவ்வொரு காலத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது மிக நீண்ட பணப்புழக்க அறிக்கை எனவே நாம் PBT உடன் தொடங்கி பின்னர் நிறைய பொருட்களை சரிசெய்கிறோம் பணம் அல்லாத மற்றும் செயல்படாத இரண்டு வகையான பொருட்களுக்கும் நாம் சரி செய்யப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே நிதி செலவு தேய்மானம் பணியாளர் பங்கு விருப்பத்தேர்வு செலவுகள் ஆகியவற்றை நாம் சரிசெய்கிறோம் ஏனெனில் இது மிகவும் விசித்திரமான பொருளாகும் ஏனெனில் இது ஒரு பங்கு தொடர்பான ஐட்டம் ஆனால் இது ஒரு ஊழியர் தொடர்பான ஐட்டம் என்பதால் அதை எஃப் கீழ் அல்ல ஒ இன் கீழ் காண்பிப்போம் பின்னர் மோசமான கடன்கள் நீண்ட கால விதிமுறைகள் இனி எழுதப்பட வேண்டிய அவசியமில்லை அடையாளத்தையும் அதன் எதிர்மறையாகக் குறிக்கவும் ஏனெனில் இது எங்களுக்கு ஒரு லாபம் என்பதால் இப்போது அதைக் குறைக்கிறோம் பின்னர் அங்கீகரிக்கப்படாத ஃபோரெக்ஸ் இழப்புகள் மதிப்பிடப்படாத ஆதாயங்கள் இவை நேரடியாக பணப்புழக்க ஐட்டம் கள் அல்ல ஆனால் அவை பி மற்றும் எல் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அவற்றை இங்கே கருத்தில் கொள்கிறோம் கடன்களை மாற்றியமைப்பதன் மூலம் நியாயமான மதிப்பு ஆதாயம் இது ஒரு பணமில்லாத பொருளாகும் ஆனால் அந்த ஆதாயம் பி மற்றும் எல் ஆகியவற்றில் சேர்க்கப்பட்டதால் அதை இங்கே ஒரு எதிர்மறை பொருளாக சேர்த்துள்ளோம் விற்பனை ஆதாயத்திற்காக அல்லது சொத்து மீதான இழப்பு அல்லது பிபிஇ வட்டிக்கு இழப்பு வருமானம் ஈவுத்தொகை வருமானம் இரண்டு முறை முன்னதாக பொருட்கள் வழங்கப்பட்டதைக் குறிக்கவும் ஒரு வட்டி பெறப்பட்டது இது ஒரு முதலீட்டு பொருளாக இருக்கும் ஆனால் வட்டி வருமானம் இது ஒரு இயக்க பொருளாகும் ஈவுத்தொகை வருமானம் செயல்படாத வருமானம் அல்லது செலவுகள் OCI இல் பணப்புழக்க ஹெட்ஜ்களில் ஆதாயத்தை உணர்ந்தன இப்போது இது மீண்டும் எங்கள் பணத்தை நேரடியாக பாதிக்காது ஆனால் இது எங்கள் பி மற்றும் எல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு ஆதாயமாகும் எனவே இப்போது நாம் அதை இங்கே காண்பிக்கிறோம் பின்னர் எஃப் எல் இல் வைத்திருக்கும் முதலீட்டில் ஏற்படும் இழப்பு இது ஒரு வகையில் பணமில்லாத பொருளாகும் ஆனால் பி மற்றும் எல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே இதை ஒ இன் கீழ் பரிசீலித்து வருகிறோம் இப்போது இவை அனைத்திற்கும் பிறகு மூலதன மாற்றங்களுக்கு முன் செயல்பாட்டு லாபத்தைப் பெறுகிறோம் பின்னர் சரக்குகளை அதிகரிப்பது பெறத்தக்க மற்றொரு வர்த்தகம் நிதிச் சொத்துக்கள் வர்த்தகத்தில் நிதி அல்லாத சொத்துக்கள் அதிகரிப்பு மற்றும் பிற செலுத்த வேண்டிய நிதிக் கடன்கள் நிதி அல்லாத கடன்கள் போன்ற அனைத்து மூலதன மாற்றங்களையும் நாம் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த கட்டத்தில் நாம் செயல்பாடுகளில் இருந்து பணத்தை உருவாக்குகிறோம் பின்னர் நேரடி வரி செலுத்துதலுக்கான பணம் செலுத்துகிறோம் இது செலுத்தப்பட்ட உண்மையான வரி நிகர பணத்தை உருவாக்குகிறோம் அல்லது இயக்க நடவடிக்கைகளில் பயன்படுத்துகிறோம் அதன் கொஞ்ச நீண்ட காலத்தை நான் அறிவேன் ஆனால் அதை 2 3 முறை படியுங்கள் இது ஒரு பெரிய நிறுவனத்திற்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் உங்கள் சொந்த நிறுவனமும் பெரியதாக இருந்தால் அதை உங்கள் சொந்த நிறுவனத்தின் பணப்புழக்கத்துடன் ஒப்பிடுங்கள் அடுத்தது இப்போது மிகவும் எளிதானது முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து பணப்புழக்கம் ஆனால் பிட் நீண்டது ஆலை கொள்முதல் ஆலை விற்பனை துணை நிறுவனங்களில் முதலீடு துணை நிறுவனங்களில் பங்குகளை விற்பனை செய்தல் துணை நிறுவனத்திலிருந்து மூலதனத்தை திரும்பப் பெறுதல் முதலீடுகளை வாங்குதல் கடன் மற்றும் வைப்புத்தொகையை திருப்பிச் செலுத்துதல் கடன் மற்றும் வைப்புத்தொகை கொடுக்கப்பட்ட கடன் மற்றும் வைப்புத்தொகை வட்டி மற்றும் பெறப்பட்ட மற்றும் ஈவுத்தொகை இங்கே பெறப்பட்ட காலத்தை இங்கே குறிக்கவும் அது வட்டி வருமானம் இப்போது அது உண்மையில் பெறப்பட்ட வட்டி எனவே நிகர பணத்தை உருவாக்குகிறோம் அல்லது முதலீட்டு செயல்பாட்டில் பயன்படுத்துகிறோம் அடுத்தது நிதி வழங்கல் நடவடிக்கைகள் பங்குகளை வெளியிடுவதன் மூலம் நடப்பு அல்லாத கடன் வாங்குவதற்கு முன் செலுத்துதல் இது மிகப்பெரிய தொகை நிறுவனத்தில் நிறைய பணம் இருந்ததால் நல்ல பணத்தை இங்கே காணலாம் அவர்கள் தங்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு அதைப் பயன்படுத்தினர் நடப்பு அல்லாத கடன்களை திருப்பிச் செலுத்துதல் நிதி குத்தகையை திருப்பிச் செலுத்துதல் நடப்பு கடன்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் எதிர்மறையானது ஏனெனில் அவை திருப்பிச் செலுத்தியுள்ளன பின்னர் ஈவுத்தொகை செலுத்திய நிதி செலவு எனவே நீங்கள் நிகர பணத்தை உருவாக்குகிறீர்கள் அல்லது நிதி நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறீர்கள் இது கணிசமான தொகையாகும் இது இந்த நிறுவனம் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்திய எதிர்மறைத் தொகையாகும் இது பணத்தின் நிகர அதிகரிப்பு மற்றும் ரொக்க சமமான தொகை 2490 ஆகும் நாடு கடத்தப்பட்ட நிகர பணம் மற்றும் பணப்புழக்கத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் இது 1809 ஆகும் பணமல்லாத பரிவர்த்தனைகள் குறித்த சில துணை தகவல்களும் உள்ளன எனவே நிதி குத்தகை மூலம் சொத்துக்களை கையகப்படுத்துதல் பணமல்லாத அரசு மானியங்கள் மூலம் சொத்துக்களை கையகப்படுத்துதல் புதுமை மற்றும் மறுசீரமைப்பு ஆகியவற்றைக் குறிப்பிட்டார் எனவே இந்த மூன்று பணமல்லாத பரிவர்த்தனைகளாக கருதப்படுகின்றன பின்னர் நீங்கள் பணம் மற்றும் பணத்திற்கு சமமான நல்லிணக்கத்தைப் பெறுவீர்கள் இது கையில் உள்ள பணம் வங்கியின் கீழ் வங்கியில் பணம் மற்றும் வரைவுகள் என இரண்டு பொருட்கள் உள்ளன நடப்பு கணக்கு நிலுவைகள் மற்றும் குறுகிய கால வைப்பு மற்றும் பரஸ்பர நிதிகளில் குறுகிய கால முதலீடுகள் எனவே இங்கே நீங்கள் மொத்தம் பெறுவீர்கள் எனவே நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா இது பெரிய நீண்டது ஆனால் சொற்களை குறிப்பாக பணப்புழக்க அறிக்கையைப் புரிந்துகொள்ள இந்த ஆய்வு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நமஸ்தே இங்கே நிறுத்துவோம்